அனைவருக்கும் வணக்கம் இந்த எதிர் தலைப்பின் கடைசி சொற்பொழிவில் இருக்கிறோம் ஒத்திசைவு மீட்டமைப்பு மற்றும் முன்னமைவைப் பயன்படுத்தி வெவ்வேறு மட்டு எண்களுடன் கவுண்டரை எவ்வாறு வடிவமைப்பது என்பதை முந்தைய விரிவுரைகளில் பார்த்தோம் அடுத்த நிலைக்குச் செல்வதற்கு முன்னதாக மீட்டமைப்பதன் காரணமாக ஒரு சிறிய தடுமாற்றம் இருப்பதையும் ஒத்திசைவற்ற மீட்டமைப்பு அனைத்து பூஜ்ஜியத்தையும் அல்லது ஒரே கடிகார சுழற்சியில் தோன்றும் முன்னமைக்கப்பட்ட மதிப்பையும் உறுதிசெய்கிறது எனவே இந்த குறிப்பிட்ட வகுப்பில் வெவ்வேறு மட்டு எண்ணுடன் ஒத்திசைவான கவுண்டரை எவ்வாறு வடிவமைக்க முடியும் என்பதைப் பார்ப்போம் மேலும் அந்த வடிவமைப்பை ஒரு தொகுப்பு வரிசைமுறை லாஜிக் சர்க்யூட் வடிவமைப்பு சிக்கலாகக் கருதலாம் அந்த வகையான தடுமாற்றம் ஏற்படாது என்பதை நாம் பார்ப்போம் அதற்கு அடுத்த நிலைக்கு செல்ல தேவையில்லை மட்டு எண்ணின் படி வரிசையில் அடுத்த செல்லுபடியாகும் நிலையை நேராக விலக்கி விடுங்கள் n தனித்துவமான மாநிலங்கள் இருந்தால் அந்த n தனித்துவமான மாநிலங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக தோன்றும் சரி என்பதற்கு முன்பு நீங்கள் பார்த்தவற்றைத் தவிர வேறு சில குறிப்பிட்ட பயன்பாட்டையும் நாங்கள் பார்ப்போம் எனவே நாம் மோட் 6 கவுண்டரை சரி எடுக்கும் ஒரு எடுத்துக்காட்டுடன் தொடங்குவோம் எனவே மோட் 6 கவுண்டரில் நாங்கள் ஆறு தனித்துவமான மாநிலங்களைக் கொண்டிருக்கிறோம் இந்த விவாதத்திற்கான எதிர்நிலையை நாங்கள் பரிசீலித்து வருகிறோம் இந்த கவுண்டருக்கு ஆறு மாநிலங்கள் 000 001 கிடைத்துள்ளன நீங்கள் காணக்கூடிய ஒன்று 010 011 100 மற்றும் 101 க்குப் பிறகு அது மீண்டும் 000 க்குச் செல்கிறது மேலும் அனைத்து ஃபிளிப் ஃப்ளாப்புகளிலும் ஜே அதை நாங்கள் வடிவமைக்க விரும்புகிறோம் சரி எனவே ஜே ஃபிளிப் ஃப்ளாப்புகளுக்கு இது ஒரு தொகுப்பு சிக்கல் என்பதால் வடிவமைப்பிற்கு அதன் உற்சாக அட்டவணையை குறிப்பிடுவோம் எனவே இது நீட்டிப்பு அட்டவணை சரியானது எனவே இந்த மாற்றம் வரைபடத்தின்படி ஃபிளிப் ஃப்ளாப் தற்போதைய நிலை 0 ஆகவும் அடுத்த நிலை 0 ஆகவும் இருந்தால் உள்ளீட்டில் 0 குறுக்கு இருக்க வேண்டும் 0 1 1 குறுக்கு இருக்க வேண்டும் 1 0 குறுக்கு 1 இருக்க வேண்டும் மற்றும் 1 1 குறுக்கு 0 இருக்க வேண்டும் குறுக்கு 0 என்றால் 00 அல்லது 10 இல் ஒன்று எந்த வழியில் அது நன்றாக இருக்கிறது சரி இந்த இரண்டு சேர்க்கைகளில் ஒன்று 00 அல்லது 10 ஒன்று 1 1 மாற்றத்தை உறுதி செய்யும் ஜே கே ஃபிளிப் ஃப்ளாப்பிற்கு 1 முதல் 1 மாற்றம் சரி எனவே ஃபிளிப் ஃப்ளாப் குறித்த எங்கள் முந்தைய விவாதத்திலிருந்து இது ஏற்கனவே எங்களுக்குத் தெரியும் பின்னர் நிலையான தொகுப்பு செயல்முறையைப் பின்பற்றுவோம் எனவே இந்த நிலை மாற்றம் வரைபடம் கிடைத்ததும் நாங்கள் மாநில அட்டவணைக்குச் செல்வோம் வெவ்வேறு மாநிலங்களுக்கு வெவ்வேறு உள்ளீட்டு சேர்க்கைகளைப் பெறுவதற்கு உற்சாக அட்டவணையைப் பயன்படுத்துவோம் எனவே 0 0 0 என்பது இங்கே உள்ளதைப் போன்ற ஆரம்ப நிலை எனவே அதற்காக அடுத்த நிலை 0 0 1 எனவே சிஎன் சிஎன் பிளஸ் 1 0 குறுக்குக்கு இங்கிருந்து மாறுவதற்கு தொடர்புடைய உள்ளீடு என்னவாக இருக்கும் B n மேலும் B n பிளஸ் 1 ஆக மாறுகிறது அதாவது 0 முதல் 0 வரை எனவே 0 குறுக்கு மற்றும் 0 முதல் 1 வரை மாறுதல் எனவே இது 0 முதல் 1 மாற்றம் எனவே 1 குறுக்கு முந்தைய வகுப்புகளில் எளிய தொகுப்பு எடுத்துக்காட்டில் நாங்கள் முன்பு என்ன செய்தோம் என்பதை நினைவில் கொள்கிறோம் எனவே இது முதல் வரிசை இதேபோல் இரண்டாவது வரிசை 0 0 1 க்குப் பிறகு அது 0 1 0 சரிக்கு செல்ல வேண்டும் எனவே இது 0 1 0 மற்றும் அதனுடன் தொடர்புடைய மாற்றம் 0 முதல் 0 0 குறுக்கு 0 முதல் 1 1 குறுக்கு மற்றும் 1 முதல் 0 1 முதல் 0 வரை நீங்கள் இங்கே காணலாம் 1 முதல் 0 வரை குறுக்கு 1 இரண்டாவது வரிசையும் தெளிவாக உள்ளது சரி எனவே மூன்றாவது வரிசை மூன்றாவது வரிசை 0 1 0 முதல் 0 11 வரை எனவே 0 0 0 குறுக்கு 1 முதல் 1 1 முதல் 1 வரை இந்த வரி குறுக்கு 0 பின்னர் 0 முதல் 1 1 குறுக்கு சரி 0 முதல் 1 1 குறுக்கு எனவே நீங்கள் தொடர்ந்தால் நாங்கள் 1 0 1 வலதுபுறம் வருவோம் இப்போது முந்தைய வடிவமைப்பில் 1 0 1 க்குப் பிறகு அது ஒரு தொகுதி 8 கவுண்டர் ஒரு நிலையான கவுண்டர் மற்றும் அது 1 1 0 க்குப் போகிறது நாங்கள் ஒத்திசைவற்ற மீட்டமைப்பைச் செய்து கொண்டிருந்தோம் இதனால் 1 1 0 மற்றும் 0 0 0 ஒரே கடிகார சுழற்சியில் நிகழ்கின்றன மிகச் சிறிய காலத்திற்கு 1 1 0 இருந்தது இப்போது 1 0 1 க்குப் பிறகு இந்த வடிவமைப்பில் நாம் நேராக 0 0 0 க்கு நேராக செல்கிறோம் இங்கே அது 0 சரியாக இருக்க வேண்டும் அது 0 சரியாக இருக்க வேண்டும் எனவே 1 முதல் 0 வரை அது குறுக்கு 1 ஆக இருக்க வேண்டும் அது உங்கள் குறுக்கு 1 0 முதல் 0 வரை எனவே இது உங்கள் 0 குறுக்கு மற்றும் 1 முதல் 0 1 முதல் 0 வரை எனவே இது உங்கள் குறுக்கு 1 எனவே இது எழுத்துப்பிழை பிழை 1 முதல் 0 வரை அது உங்களுடையது நான் அதை மீண்டும் செய்கிறேன் எனவே இது இருக்கும் இது 0 ஆக இருக்கும் 1 முதல் 0 வரை இது உங்கள் மாற்றம் குறுக்கு 1 எனவே அது உங்கள் குறுக்கு 1 0 முதல் 0 வரை 0 முதல் 0 வரை இது உங்கள் 0 குறுக்கு மற்றும் 1 முதல் 0 1 முதல் 0 வரை மீண்டும் 1 ஐ கடக்க வேண்டும் எனவே இது குறுக்கு 1 என்பது தெளிவாகிறது எனவே 1 0 1 இலிருந்து நாம் நேரடியாக 0 0 0 க்குச் செல்கிறோம் எனவே இது ஒரு மாடுலோ எண்ணை வடிவமைப்பதில் நாங்கள் செய்கிறோம் நிலையான தொகுப்பைப் பயன்படுத்தி மட்டு 6 கவுண்டர் வடிவமைப்பு சிக்கல் சரி அதை நாங்கள் தீர்க்கும் வழி தொடர்ச்சியான லாஜிக் சர்க்யூட் வடிவமைப்பு சிக்கல் அடுத்து அடுத்த நிறுத்தம் அடுத்த படி என்ன எனவே அடுத்த கட்டம் அந்த உள்ளீடுகளிலிருந்தே அந்த மாநில அட்டவணை தனிப்பட்ட உள்ளீடுகளுக்கு சமன்பாடு தொடர்புடைய சமன்பாடு ஆகியவற்றை எழுதுகிறோம் எனவே JC KC JB மற்றும் KB சரி முந்தைய வழக்கில் நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளோம் JA மற்றும் KA என முந்தையதைப் பார்த்தால் சரி எனவே 1 குறுக்கு குறுக்கு 1 1 குறுக்கு 1 மற்றும் பல எனவே அதுதான் இங்கு குறிப்பிடப்படுகிறது மீதமுள்ள விஷயங்கள் இங்கிருந்து அடுத்ததாக இந்த கர்னாக் வரைபடம் இந்த எளிமைப்படுத்தலை அடிப்படையாகக் கொண்டது எனவே அவை அனைத்தும் இந்த 1 அல்லது குறுக்கு எனவே அவை அனைத்தையும் நாம் 1 ஆகக் கருதலாம் பின்னர் அது எளிமையானதாக மாறும் எனவே அந்த வகையில் நீங்கள் ஒவ்வொன்றையும் 1 சரி என்று கருதலாம் எனவே தொடர்புடைய அட்டவணையில் இது 1 குறுக்கு 1 குறுக்கு மற்றும் 1 குறுக்கு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் இவை இரண்டும் 1 1 0 மற்றும் 1 1 1 அவற்றை நாம் குறுக்கு என்று கருதலாம் எனவே அவை அனைத்தையும் ஒன்றாக இணைக்கலாம் எனவே இது உங்கள் 1 அபராதம் மற்ற சந்தர்ப்பங்களில் அந்த நெடுவரிசைகளிலிருந்து மதிப்புகளை எடுக்கும் மதிப்புகளை மாற்றியமைக்கிறோம் இந்த 1 1 0 மற்றும் 1 1 1 ஐ நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அவை கடைசி இரண்டு சாத்தியமானவை மூன்று ஃபிளிப் ஃப்ளாப்புகளுடன் சாத்தியமான எட்டு மாநிலங்கள் உள்ளன எனவே 1 1 0 மற்றும் 1 1 1 ஆகியவற்றை நாங்கள் கருத்தில் கொள்ளவில்லை சரி இது சரியான நிலை அல்ல இல்லையா எனவே அந்த இரண்டு நிகழ்வுகளையும் நாங்கள் கருதுகிறோம் குறுக்கு குறுக்கு எனவே இது குறுக்கு குறுக்கு அதாவது அது ஒரு பொருட்டல்ல ஏனெனில் அது கருதப்படுகிறது அது ஒருபோதும் அந்த மாநிலங்களுக்கு செல்லாது என்று கருதப்படுகிறது எனவே இது செல்லுபடியாகும் மாநிலங்களில் ஒன்றால் துவக்கப்படுகிறது இந்த கவுண்டர் செல்லுபடியாகும் மாநிலங்களில் ஒன்றைத் தொடங்கப்படுகிறது அது நடக்காவிட்டால் என்ன நடக்கும் என்று பின்னர் பார்ப்போம் எனவே நாம் சிறிது நேரம் கழித்து எடுத்துக்கொள்வோம் எனவே இங்கே சரி அதன்படி 1 அல்லது ஏதேனும் 0 இருப்பதைக் கருத்தில் கொண்டு அதற்கேற்ப சிகிச்சையளிப்பதில் எங்களுக்கு எந்த நிர்ப்பந்தமும் இல்லை இப்போது நாம் அவற்றைப் பொருட்படுத்தாதவர்களாகக் கருதலாம் அதைப் பொறுத்து நாம் குறைக்கப்பட்ட சுற்று சரி பெறுவோம் எனவே இவை சரியான சமன்பாடு மற்றும் இந்த சமன்பாடுகள் அங்கிருந்து பெறப்பட்டதும் நாம் சுற்று சரியாக பெறலாம் JC Bn An KC An JB Cn'An KB An JA 1 KA 1 எனவே இது நிலையான வரிசைமுறை தொகுப்பு தர்க்க தொகுப்பு சிக்கல் இந்த குறிப்பிட்ட சுற்று எவ்வாறு 1 0 1 இங்கு வரும்போது இந்த குறிப்பிட்ட சுற்று எவ்வாறு செயல்படுகிறது என்பதைப் பார்க்கிறோம் இங்கே மற்றும் பின்னர் கடிகாரத்தைத் தூண்டினால் அது எந்தவிதமான தடுமாற்றமும் இல்லாமல் 0 0 0 க்கு எவ்வாறு செல்கிறது அல்லது சரி எனவே 1 0 1 எனவே இது 1 சரியானது இது 0 மற்றும் இது 1 வலதுபுறம் உள்ளது இது 1 ஆகவும் இது 0 ஆகவும் இது 1 ஆகவும் இருக்கும்போது இந்த ஃபிளிப் ஃப்ளாப்பின் தொடர்புடைய உள்ளீடுகள் என்ன எனவே JA KA எப்போதும் நாம் கவனித்த 1 தான் இல்லையா இந்த JB என்பது முந்தைய கர்னாக் வரைபட அடிப்படையிலான எளிமைப்படுத்தலில் இருந்து நாம் கண்டறிந்தோம் Cn bar An எனவே அதன்படி சுற்று சரியாக வரையப்பட்டுள்ளது எனவே சி என் பட்டியில் அது 0 ஆக இருப்பதால் ஒன்றாக இது 0 சரி அன் என்றால் என்ன A n என்பது 1 எனவே இது 0 1 அபராதம் சி பற்றி என்ன எனவே JC என்பது Bn ஒரு சரியானது ஒரு 1 ஆனால் Bn 0 ஆகும் எனவே இந்த உள்ளீடு 0 சரியானது சி பற்றி என்ன சி என்பது ஒரு ஒரு வருகிறது இது 1 சரியானது எனவே ஒரு திருப்பு தோல்விக்கு உங்களுக்கு 11 கிடைத்துள்ளது பி ஃபிளிப் ஃப்ளாப்பிற்கு நீங்கள் உள்ளீட்டில் 0 1 மற்றும் சி ஃபிளிப் ஃப்ளாப்பிற்கு உள்ளீட்டில் 0 1 கிடைத்துவிட்டது சரி இப்போது கடிகார தூண்டுதல் வரும்போது என்ன நடக்கும் இப்போது கடிகார தூண்டுதல் வரும்போது உங்களிடம் 11 இருக்கும் இது மாறுகிறது எனவே இது 1 முதல் 0 வரை 0 ஆக மாறும் இந்த J K ஃபிளிப் ஃப்ளாப்பிற்கு 0 1 அது உள்ளீடாக இருந்தால் அது 0 மட்டுமே சரியாக இருக்கும் இங்கே அது 0 ஆக இருக்கும் எனவே அது 0 மட்டுமே இருக்கும் எனவே கடிகார விளிம்பில் அவை அனைத்தும் 0 1 0 க்குச் செல்கின்றன ஒத்திசைவற்ற மீட்டமைப்பு அடிப்படையிலான மட்டு 6 கவுண்டரைப் போலல்லாமல் நமக்கு 1 1 0 கிடைத்துள்ளது அந்த நேரத்தில் இந்த மதிப்புடன் அது மீட்டமைக்கப்படுகிறது மற்றும் வெளியீடு பெறப்பட்டது அதாவது அடுத்த நிலை 0 0 0 ஆக நீண்ட காலத்திற்கு பெறப்பட்டது நன்றாக இருக்கிறதா இது கவுண்டரின் டிகோடிங் ஆகும் எனவே இந்த பகுதி புரிந்து கொள்ளப்படுகிறது சரி 1 1 0 மற்றும் 1 1 1 ஆகிய இரண்டு மாநிலங்களுக்கான வழக்கை இப்போது நாம் கவனிக்கிறோம் அவை எங்கள் வடிவமைப்பு செயல்பாட்டில் உண்மையில் கருதப்படவில்லை எனவே இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் இது நம்மிடம் இருக்கும் சுற்று வரைபடம் இது உங்களுக்குத் தெரியுமா என்று வைத்துக்கொள்வோம் சில சத்தம் அல்லது சில எழுச்சி காரணமாக அல்லது அந்த இரண்டு மாநிலங்களில் ஒன்றிற்கு இது செல்கிறது எனவே இது 1 1 1 11 1 க்குச் சென்றால் உங்களுக்குத் தெரிந்ததை நீங்கள் கருத்தில் கொள்ளலாம் ஒவ்வொரு ஃபிளிப் ஃப்ளாப்பிற்கான உள்ளீட்டையும் சரியாகக் கணக்கிட்டு அடுத்த கடிகார தூண்டுதலுடன் அது 0 0 0 க்கு வருவதைக் காணலாம் பின்னர் கடிகாரத்துடன் இந்த நிலை மாற்றம் வரைபடத்தின்படி இது இவ்வாறு புழக்கத்தில் இருக்கும் அதன்பிறகு மோட் 6 கவுண்டர் இருக்கும் அது துவக்கப்பட்டிருந்தால் அல்லது கடிகார தூண்டுதலுடன் 1 1 0 என்ற பிற தவறான நிலைக்குச் சென்றிருந்தால் அது 1 1 1 ஆகவும் பின்னர் 0 0 0 சரி ஆகவும் இருந்திருக்கும் எனவே இந்த குறிப்பிட்ட சுற்றுக்கு இதுதான் நடக்கும் ஆனால் இது அப்படியே நடக்கிறது ஆனால் நான் சொல்லும் இன்னொன்று இருந்திருக்கலாம் இது வேறு 1 சாத்தியமானதாக இருக்கலாம் அது கடிகாரத்துடன் 1 1 0 ஆக இருந்தால் அது 1 1 0 ஆக மட்டுமே இருக்கும் சரி 1 1 1 உடன் இது 1 1 1 இல் உள்ளது அது ஒருபோதும் திரும்பி வராது சரியான மாநிலங்களில் ஒன்றிற்கு வருவது சரி அதுவும் ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கலாம் ஏனென்றால் இது சிக்கிக் கொள்ளவில்லை என்று எங்களுக்கு இந்த வழி கிடைத்தது ஆனால் அது வடிவமைப்பால் அல்ல வடிவமைப்பு மூலம் அல்ல அது அவ்வாறு நடந்துள்ளது என்பதைப் பாருங்கள் ஆனால் மற்றொரு வடிவமைப்பில் இந்த நிகழ்வுகளில் ஒன்றில் அது பூட்டப்பட வாய்ப்பு உள்ளது அல்லது ஒரு மட்டு 5 கவுண்டர் இருந்தால் மூன்று தவறான மாநிலங்கள் இருக்கலாம் அது அந்த மூன்று மாநிலங்களில் ஒன்றிலும் பூட்டப்படலாம் அல்லது உங்களுக்குத் தெரியும் அங்கே சுற்றிக் கொண்டே இருங்கள் எனவே இது ஒரு எதிர் வடிவமைப்பில் தவிர்க்கப்படுவதை நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்று எனவே அதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன வடிவமைப்பு செயல்பாட்டில் அவற்றை நாம் வெளிப்படையாகக் கருத்தில் கொள்ள வேண்டும் நீங்கள் எவ்வாறு கருத்தில் கொள்ளலாம் எனவே பல வழிகள் இருக்கலாம் எனவே இந்த எடுத்துக்காட்டில் நாம் பார்ப்பது என்னவென்றால் இந்த தவறான மாநிலங்களில் ஏதேனும் ஒன்றுக்கு இது செல்கிறது 1 1 0 அல்லது 1 1 1 அடுத்த கடிகார தூண்டுதலில் இது செல்லுபடியாகும் நிலைக்கு வரும் 0 0 0 அதன்பிறகு இது மட்டு 6 ஐ தொடர்ந்து எண்ணும் இது வடிவமைக்கப்பட்டுள்ளது அதாவது இது ஏற்கனவே வடிவமைக்கப்பட்டுள்ளது எனவே இதற்காக முந்தைய வடிவமைப்பில் நாங்கள் கருத்தில் கொள்ளாத இந்த இரண்டு பயன்படுத்தப்படாத மாநிலங்களும் வடிவமைப்பு சமன்பாட்டின் எளிமைப்படுத்தலை கர்னாக் வரைபடத்தில் கவனிப்பதில்லை எனவே அவர்கள் இப்போது சரியான படத்தில் இறங்குகிறார்கள் எனவே 1 1 0 0 0 0 ஐப் பெறுகிறது மற்றும் அதனுடன் தொடர்புடைய C B A ஃபிளிப் ஃப்ளாப் உள்ளீடுகள் இது போன்றவை மற்றும் 1 1 1 இதுவும் 0 0 0 மற்றும் இவை J K ஃபிளிப் ஃப்ளாப் கிளர்ச்சி அட்டவணையில் இருந்து சரியான உள்ளீடுகள் இப்போது அந்த ஆறு தவிர இந்த இரண்டும் சரியானதாக கருதப்படுகின்றன எனவே வெளிப்படையாகச் சுற்றி வருவது அல்லது பயன்படுத்தப்படாத மாநிலங்கள் சிக்கியிருப்பதைத் தவிர்ப்பது சரி எனவே இப்போது வடிவமைப்பு சமன்பாடு இப்போது கொஞ்சம் சிக்கலானதாக மாறும் இவை முந்தைய இந்த இரண்டு நிகழ்வுகளும் அது எப்போதும் கவலைப்படவில்லை எனவே சமன்பாடுகளை தீர்மானிப்பதில் எங்களுக்கு அதிக நெகிழ்வுத்தன்மை இருந்தது எனவே தொடர்புடைய சமன்பாடுகள் இப்போது இப்படி மாறிவிட்டன சரி எனவே முந்தைய இந்த சமன்பாடுகளை நீங்கள் சரியாகக் காணலாம் உதாரணமாக ஜே ஏ JA எல்லாம் 1 JA 1 ஆக இருந்தது ஏனெனில் இது சரியான அக்கறை இல்லை இப்போது இங்கே 0 ஓவர் இருக்கிறது இதை நீங்கள் 1 ஆக கருத முடியாது எனவே அதன்படி இது Cn bar plus Bn ஆக மாறிவிட்டது JC Bn An KC An Bn JB Cn'An KB An Cn JA Cn' Bn KA 1 எனவே இப்போது வடிவமைப்பு சமன்பாடு இப்போது கொஞ்சம் சிக்கலானதாக மாறும் இவை முந்தைய இந்த இரண்டு நிகழ்வுகளும் அது எப்போதும் கவலைப்படவில்லை எனவே சமன்பாடுகளை தீர்மானிப்பதில் எங்களுக்கு அதிக நெகிழ்வுத்தன்மை இருந்தது எனவே தொடர்புடைய சமன்பாடுகள் இப்போது இப்படி மாறிவிட்டன சரி எனவே முந்தைய இந்த சமன்பாடுகளை நீங்கள் சரியாகக் காணலாம் உதாரணமாக ஜே ஏ JA எல்லாம் 1 JA 1 ஆக இருந்தது ஏனெனில் இது சரியான அக்கறை இல்லை இப்போது இங்கே 0 ஓவர் இருக்கிறது இதை நீங்கள் 1 ஆக கருத முடியாது எனவே அதன்படி இது Cn bar plus Bn ஆக மாறிவிட்டது எனவே இதுதான் இது என்பதை நீங்கள் காணலாம் இது முந்தைய சுற்று மற்றும் இப்போது உள்ளீடுகளுக்கான வடிவமைப்பு சமன்பாடுகளுடன் இது மாற்றியமைக்கப்பட்ட சுற்று செல்லாத மாநிலங்கள் அடுத்த கடிகார தூண்டுதலில் 0 0 0 செல்லுபடியாகும் இதுவும் எதிர்பார்க்கப்படுகிறது இப்போது வடிவமைப்பின் மற்றொரு அம்சத்தைப் பார்ப்போம் எனவே நாங்கள் இந்த கவுண்டரைப் பற்றி விவாதித்தோம் மீண்டும் இதேபோல் டவுன் கவுண்டர் சாத்தியமாகும் மேலும் இந்த எண்ணும் நிலைகளை நாம் கொண்டிருக்கலாம் என்பதும் சாத்தியம் அவை உங்களுக்குத் தெரிந்த பயன்முறையில் அதிகரித்து வருகின்றன என்ற பொருளில் அவை வழக்கமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை எப்போதும் எண்ணிக்கை 1 க்கு பின் ஒன்றன் அதிகரிக்கும் 1 குறைந்து சரி எனவே அது அப்படி இருக்க வேண்டியது அவசியமில்லை பல தனித்துவமான மாநிலங்கள் நமக்குத் தேவை வடிவமைப்பு செயல்முறையிலும் அது கருதப்படலாம் எனவே இங்கே உங்களுக்குத் தெரிந்த ஒன்று எண்கள் 0 0 0 1 1 0 1 1 மீண்டும் 0 0 இல்லாத மாடுலோ 4 கவுண்டர் அது என்ன 0 0 அதற்குப் பிறகு 1 0 பின்னர் 1 1 0 1 மற்றும் பின்னர் 0 0 இதைப் பற்றிய ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால் ஒரு பிட் மட்டுமே மாறுகிறது என்பதை இங்கே நீங்கள் காணலாம் இது சில கருத்தில் பயனுள்ளதாக இருக்கும் சில சந்தர்ப்பங்களில் சரி எனவே இரண்டு எண்ணும் மாநிலங்களில் ஒன்றன்பின் ஒன்றாக ஒரு பிட் அதன் மதிப்பை சரியாக மாற்றுகிறது ஆனால் மற்றபடி முக்கியத்துவம் அதனுடன் தொடர்புடைய தசம சமமான 0 2 3 மீண்டும் 0 எனவே அந்த அர்த்தத்தில் இது ஒழுங்கற்றது அது 0 1 2 அல்ல 3 0 1 அல்லது கீழே 3 2 1 0 மற்றும் மீண்டும் 3 என்பது அந்த உரிமையைப் போன்றதல்ல என்று நாம் கண்ட வழியைக் கணக்கிடுகிறோம் எனவே அந்த உணர்வு இந்த குறிப்பிட்ட எடுத்துக்காட்டில் வேறு என்ன இருக்கிறது எனவே நாங்கள் முன்பே ஜே எனவே டி ஃபிளிப் ஃப்ளாப் மூலம் நீங்கள் கவுண்டரை வடிவமைக்கலாம் எனவே எப்படி என்று பார்ப்போம் இது டி ஃபிளிப் ஃப்ளாப் என்பதால் டி ஃபிளிப் ஃப்ளாப் கிளர்ச்சி அட்டவணை பயன்படுத்தப்படும் எனவே இது 0 முதல் 0 வரை பின்னர் 0 உள்ளீடாக இருக்க வேண்டும் 0 1 1 உள்ளீட்டில் இருக்க வேண்டும் 1 0 0 உள்ளீட்டில் இருக்க வேண்டும் மற்றும் 1 1 1 உள்ளீட்டில் இருக்க வேண்டும் நன்றாக இருக்கிறதா எனவே டி ஃபிளிப் ஃப்ளாப்பின் கிளர்ச்சி அட்டவணை ஃபிளிப் ஃப்ளாப் தொடர்பான முந்தைய வகுப்புகளில் நாம் கண்டது இதுதான் எனவே இப்போது 0 0 முதல் 1 0 0 0 முதல் 1 0 வரை 0 1 அது 0 1 ஆக இருந்தால் அது 0 0 க்கு செல்லும் அது 1 0 ஆக இருந்தால் அது 1 1 ஆகவும் அது 1 1 ஆகவும் இருந்தால் அது 0 1 க்குச் செல்கிறது எனவே இந்த விஷயத்தை ஒன்றன்பின் ஒன்றாக வரவில்லை என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் 0 0 முதல் 0 1 வரை அந்த முறையில் அதிகரிக்கிறது எனவே வடிவமைப்பு செயல்பாட்டில் இந்த அம்சத்தைப் பற்றி நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அதை நாங்கள் கர்னாக் வரைபடத்தில் வரைபடமாக்கும்போது தவறு செய்யக்கூடாது பின்னர் டி ஃபிளிப் ஃப்ளாப் அடுத்த மதிப்பு எதுவாக இருந்தாலும் உள்ளீடு சரி 1 0 1 0 எனவே 1 0 1 0 0 0 1 1 எனவே 0 0 1 1 எனவே அதன்படி உங்கள் இந்த கர்னாக் வரைபடம் கிடைத்துள்ளது நுழைவு மற்றும் இவை சமன்பாடுகள் நன்றாக இருக்கிறதா DB An' DA Bn எனவே இந்த சமன்பாடுகளுடன் நாம் சுற்றுகளை உருவாக்கலாம் சரி மற்றும் சுற்று 0 0 1 0 1 1 0 1 மீண்டும் 0 0 அபராதம் உள்ள மாநிலங்களுடன் ஒரு மோட் 4 கவுண்டரைப் போல செயல்படும் எனவே இவை மோட் 4 உடன் எடுத்துக்காட்டு இது மோட் 8 மோட் 6 மோட் 4 5 க்கு எதுவாக இருந்தாலும் சரி எப்போது வேண்டுமானாலும் செய்யலாம் எப்போது வேண்டுமானாலும் 2 இன் முழு சக்தி இல்லாத ஒரு மட்டு எண்ணைப் பயன்படுத்துகிறோம் சிலவற்றைக் கொண்டிருக்கக்கூடிய ஃபிளிப் ஃப்ளாப்புகளுடன் செல்லாத மாநிலங்கள் பயன்படுத்தப்படாத மாநிலங்கள் நாங்கள் அதை கவனித்துக்கொள்வது நல்லது ஆனால் எந்தவிதமான பூட்டுதலையும் தவிர்க்க அவற்றை வடிவமைப்பு கருத்தில் வைப்பது நல்லது இப்போது உங்களுக்காக கவுண்டர்கள் பயன்படுத்தப்படுவதை நாங்கள் கண்டோம் பருப்பு வகைகளின் எண்ணிக்கை மற்றும் அனைத்தையும் பின்னர் டிஜிட்டல் கடிகாரம் அங்கு உங்களுக்குத் தெரிந்த விநாடிகள் நிமிடங்கள் மற்றும் மணிநேரங்கள் உங்களுக்குத் தெரிந்த கவுண்டரைப் பயன்படுத்தி அதிகரித்து வருகின்றன எனவே மோட் 6 மோட் 10 ஒன்றாக விநாடிகளையும் நிமிடங்களையும் கொடுக்கும் பின்னர் மணிநேர எண்ணிக்கையில் மோட் 12 கவுண்டரின் பயன்பாடாக நாம் முன்பு பார்த்த விஷயங்கள் அனைத்தும் அவை நிலையான பயன்பாடுகளாக இருந்தன சரி கவுண்டரின் வேறு சில பயன்பாடுகள் இருக்கலாம் அங்கு இந்த உதாரணத்தில் வரிசை ஜெனரேட்டருக்கு கவுண்டரைப் பயன்படுத்தலாம் என்பதைக் காணலாம் இது எப்படி இருக்கிறது எனவே ஷிப்ட் பதிவேட்டைப் பயன்படுத்துவதற்கு முன்பு நாங்கள் பார்த்த எதிர் வரிசை ஜெனரேட்டர் பெரும்பாலும் ஷிப்ட் ரெஜிஸ்டர் மற்றும் லீனியர் பின்னூட்ட ஷிப்ட் ரெஜிஸ்டரும் சரி அதுவும் ஷிப்ட் ரெஜிஸ்டரின் மற்றொரு பதிப்பாகும் இங்கே நாம் என்ன செய்கிறோம் என்று சொல்லுங்கள் சொல்லுங்கள் நாங்கள் 8 பிட் நீண்ட வரிசையைத் தேடுகிறோம் அது மீண்டும் மீண்டும் வருகிறது சரி எனவே நாங்கள் எங்களுடன் ஒரு மோட் 8 கவுண்டரை வைத்திருக்கிறோம் எனவே இதை 16 பிட் நீண்ட வரிசைக்கு நீட்டிக்க முடியும் எனவே பின்னர் ஒரு மோட் 16 கவுண்டரைக் கொண்டிருக்கும் எனவே 0 0 0 0 0 1 0 1 0 0 1 1 1 0 0 1 0 1 1 1 0 1 1 1 பின்னர் மீண்டும் 0 0 0 வருகிறது சரி இந்த எண்ணிக்கையில் ஒவ்வொன்றிற்கும் கடிகாரம் நிகழ்கிறது வரிசை வெளியீடு எதுவாக இருந்தாலும் வரிசை ஜெனரேட்டரை ஒரு வரிசை ஜெனரேட்டராக வலது புறத்தில் நீங்கள் கருதும் வெளியீடு எனவே சொல்லுங்கள் நாம் மீண்டும் 0 1 0 0 1 1 0 1 ஐ உருவாக்க விரும்புகிறோம் 0 1 0 0 1 1 0 1 அல்லது அது மீண்டும் மீண்டும் எனவே இப்போது இது ஒரு கூட்டு தர்க்க சுற்று சிக்கலாக மாறும் எனவே எண்ணிக்கை 0 0 0 எனில் எண்ணும் நிலை வெளியீடு 0 ஆக இருக்கும் எண்ணும் நிலை 0 0 1 ஆக இருந்தால் வெளியீடு 1 ஆக இருக்கும் 0 1 0 வெளியீடு 0 ஆக இருக்கும் மேலும் இந்த கவுண்டர் உங்களுக்குத் தெரியும் தன்னை மீண்டும் மீண்டும் சொல்லுங்கள் எனவே 0 0 வரும்போது இந்த 0 மீண்டும் இங்கு வரும் எண்ணும் நிலை 0 0 ஆக இருக்கும்போது இந்த 1 மீண்டும் இங்கு வரும் எனவே இதை நாம் வரைபடமாக்குவது சரிதான் எனவே Y மற்றும் C B A க்கு இடையில் ஒரு தர்க்கரீதியான தொடர்பை நாம் உறுதிப்படுத்த வேண்டும் எனவே சி பி ஏ சுயாதீன மாறி மற்றும் ஒய் சார்பு மாறி எனவே இதற்காக நாங்கள் ஒரு உறவைக் கொண்டிருக்கிறோம் எனவே C B A 0 1 மற்றும் B A 0 0 0 1 1 1 மற்றும் 1 0 எனவே நீங்கள் அதை 0 1 0 0 0 1 0 0 1 1 0 1 1 1 0 1 சரி பின்னர் நாம் கர்னாக் வரைபட சமன்பாட்டை சரியாக எழுதுகிறோம் எனவே பி பிரைம் ஏ சி பி பிரைம் பிளஸ் சி ஏ ஆகவே இது நாம் சரியாகப் பெறும் ஒருங்கிணைந்த தர்க்கமாகும் A C A எனவே இந்த சுற்று எவ்வாறு செய்யப்படும் எனவே கடிகாரம் வழங்கப்படும் இது ஒரு வரிசையை சரியாக உருவாக்குகிறது அந்த கடிகாரம் ஒரு மோட் 8 எதிர் வலப்பக்கம் செல்கிறது எனவே அதற்கு மூன்று மாநிலங்கள் கிடைத்துள்ளன சி பி ஒரு உரிமை இப்போது ஒருங்கிணைந்த தர்க்கத்திற்கு அளிக்கப்படுகிறது இந்த கூட்டு தர்க்க பெட்டியில் இந்த சமன்பாட்டை நாங்கள் பெற்றுள்ளோம் சரி எனவே அடிப்படையில் இது கிடைத்தால் அல்லது இன்வெர்ட்டர் என்றால் பூர்த்தி செய்யப்பட்ட வெளியீட்டை நீங்கள் எடுக்கலாம் பின்னர் கேட் மற்றும் கேட் சரி ஒன்றாக நீங்கள் அதைப் பெறுவீர்கள் இது இறுதியாக நன்றாக இருக்கிறதா சரி நான் சொன்னது போல் இது மோட் 16 என்றால் நாங்கள் உங்களுக்கு 4 பிட் கவுண்டரைத் தெரிந்து கொள்ள வேண்டும் அதன் 12 பிட் வரிசை உருவாக்கப்பட்டதா என்பதை எண்ணும் வரிசையைப் பொறுத்து வேறு ஏதாவது நாம் மீண்டும் மீண்டும் உருவாக்க விரும்பும் வரிசை எனவே இது ஒரு மோட் 12 கவுண்டராக இருக்கும் சரி நாம் நகர்த்த வேண்டிய வழி அது இந்த வகுப்பை நாங்கள் முடிக்கும் மற்றொரு எடுத்துக்காட்டு என்னவென்றால் நீங்கள் இங்கே பார்ப்பது 8 முதல் 1 மல்டிபிளெக்சர் சரி மீண்டும் இந்த எடுத்துக்காட்டு 16 முதல் 1 வரை நீட்டிக்கப்படலாம் மற்றும் வழக்குகள் இந்த 8 க்கு 1 மல்டிபிளெக்சரில் 3 தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளீடுகள் இருக்கும் மல்டிபிளெக்சர் என்ன செய்கிறது பல ஒன்றுக்கு எனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளீடுகளைப் பொறுத்து உள்ளீடுகளில் ஒன்று வெளியீட்டோடு இணைக்கப்படுகிறது இல்லையா எனவே அதுதான் யோசனை எனவே நீங்கள் 0 0 0 ஐ வைத்தால் D எதுவும் சரியாக இணைக்கப்படாது எனவே இங்கே 0 0 0 உடன் வலதுபுறம் D எதுவும் இல்லை மற்றும் Y இணைக்கப்பட்டுள்ளது மீதமுள்ள விஷயங்கள் Y க்கு பங்களிக்கவில்லை எனவே மல்டிபிளெக்சர் சரியாக வேலை செய்யும் முறை இதுதான் இந்த உள்ளீடு என்பதை இப்போது நீங்கள் காணலாம் தேர்வு உள்ளீடுகள் ஒரு மோட் 8 கவுண்டரிலிருந்து வழங்கப்படுகின்றன இது உங்கள் சி பி ஏ C B A நீங்கள் இங்கே பார்த்திருக்கிறீர்கள் இந்த கவுண்டருக்கு ஒரு கடிகாரம் கொடுக்கப்படுகிறது எனவே 0 0 0 0 0 1 மற்றும் பல முன்னும் பின்னுமாக இது கடிகாரம் சரியானது எனவே கடிகாரம் ஒரு எண்ணைக் கொடுக்கும்போது முதல் எண்ணிக்கையிலான முதல் கடிகாரத்தை 0 0 0 என்று சொல்லுங்கள் பின்னர் டி எதுவும் இல்லை அடுத்தது 0 0 1 என்பது இங்கு செல்லும் டி 1 மதிப்பு எதுவாக இருந்தாலும் டி 1 மதிப்பு 0 எனில் அது 0 ஆக செல்லும் அடுத்த கடிகாரம் 0 1 0 டி 2 மதிப்பு எதுவாக இருந்தாலும் சரி அது 0 ஆக இருந்தால் அது 0 ஆக இருக்கும் எனவே 7 1 1 1 D7 மீண்டும் இங்கு செல்லும் 0 0 0 D எதுவும் இங்கு வராது இது தெளிவாக இருக்கிறதா இது புரிந்து கொள்ளப்பட்டதா எனவே இந்த இணையான தரவு தொகுப்பு இப்போது இந்த ஏற்பாட்டின் மூலம் தொடர்ச்சியான கடிகார காலத்தில் தொடர்ச்சியாக வைக்கப்படுகிறது இப்போது யாராவது இதைப் படித்தால் இந்த கடிகாரத்துடன் ஒத்திசைக்கப்பட்ட இந்த Y மற்றும் அங்குள்ள இந்த எண்ணிக்கை மதிப்பு எனவே முதல் கடிகார சுழற்சியில் இந்த மதிப்பு 0 0 0 ஆக இருக்கும்போது அது D ஐப் படிக்காது பின்னர் அவர் D 1 ஐப் படிப்பார் எனவே இது டி நாட் படித்தது இது டி 1 வாசிப்பு இது டி 2 வாசிப்பு மற்றும் இது டி 3 வாசிப்பு மற்றும் பல முன்னும் பின்னும் டி 7 ஆகும் எனவே இப்போது இணையாக இருந்ததை நீங்கள் காணலாம் இது சீரியல் முறையில் நீங்கள் அதைப் படிக்க முடிகிறது மேலும் இது நேர மல்டிபிளெக்ஸ் என்பது வெவ்வேறு காலங்களில் தோன்றும் எனவே இது முழு 8 கடிகார சுழற்சியாக இருந்தது அதில் இது படிக்கப்படுகிறது எனவே இது ஒரு வழி என்று நீங்கள் கூறலாம் இணை க்கு தொடர் மாற்றம் நடக்கிறது மேலும் தரவை நேர மல்டிபிளெக்ஸ் முறையில் படிக்க முடியும் எனவே இது உங்களுக்குத் தெரிந்த மற்றொரு சுவாரஸ்யமான எடுத்துக்காட்டு மல்டிபிளெக்சருடன் இணைந்து மோட் 8 கவுண்டரைப் பயன்படுத்துகிறது எனவே இது உங்களுக்குத் தெரிந்த 16 முதல் 1 வரை இருந்தால் இதுபோன்ற 16 இணையான தரவுகள் வெவ்வேறு வெளியில் 1 வெளியீட்டு வரியால் படிக்கப்பட வேண்டும் இது 16 முதல் 1 மல்டிபிளெக்சராக இருக்கும் பின்னர் அது ஒரு மோட் 16 கவுண்டராக இருக்கும் அது இல்லை எனவே அதன் நீட்டிப்பு உங்களுக்குத் தேவை எனவே நாம் புரிந்துகொண்டது என்னவென்றால் வெவ்வேறு மட்டு எண்களுக்கான ஒத்திசைவான எதிர் வடிவமைப்பிற்கு தொடர்ச்சியான லாஜிக் சர்க்யூட் வடிவமைப்பு கருத்து பயன்படுத்தப்படலாம் மேலும் இதுபோன்ற வடிவமைப்பு ஒத்திசைவற்ற மீட்டமைப்பு அடிப்படையிலான எதிர் வடிவமைப்பிற்காகக் காணப்படும் தடுமாற்றத்தைத் தவிர்க்கலாம் பயன்படுத்தப்படாத மாநிலங்கள் கருதப்படாமலும் மீதமுள்ள கவுண்டர் அந்த சரிவில் சிக்கியிருக்கும்போதும் பூட்டுதல் சாத்தியமாகும் எனவே வடிவமைப்பு படிகளில் இதை வெளிப்படையாகக் கருத்தில் கொள்வதன் மூலம் அதைத் தவிர்ப்பது நல்லது நிச்சயமாக ஜே ஃபிளிப் ஃப்ளாப் டி ஃபிளிப் ஃப்ளாப் மற்றும் நாம் முன்பு பார்த்த டி ஆர் ஃபிளிப் ஃப்ளாப் மற்றும் எதிர் வடிவமைப்பிற்கான எஸ் வடிவமைப்பிற்கு சரியான முறையில் பயன்படுத்தப்பட வேண்டும் இந்த வடிவமைப்பு செயல்முறைக்கு தொடர்புடைய தூண்டுதல் அட்டவணையைப் பயன்படுத்தலாம் கவுண்டர்கள் வேறு பல பயன்பாடுகளைக் கொண்டிருக்கலாம் நாம் பார்த்தது ஒன்று சீரியல் மாற்றத்திற்கு இணையாக உள்ளது ஒரு மல்டிபிளெக்சருடன் ஒன்றாகப் பயன்படுத்தப்படுகிறது அல்லது வரிசைமுறை தலைமுறை கூடுதலாக ஒரு கூட்டு தர்க்கம் பயன்படுத்தப்பட்டது எனவே இதன் மூலம் நாம் முடிவு செய்கிறோம்